வணக்கம் மற்றும் இந்த மேனுஃபாக்சரிங் சிஸ்டம் டெக்னாலஜிஸ் பகுதி 2 தொகுதி 10 க்கு வரவேற்கிறேன் நாம் FMEA வை பற்றி கடைசி தொகுதியில் பேசிக்கொண்டிருந்தோம் மேலும் FMEA என்ற கான்சப்ட்டை தியரிடிக்கள் அளவிலானா அறிமுகத்தை பார்த்தோம் எனவே ஒரு நடைமுறை FMEA சிக்கலைப் பார்க்க விரும்புகிறேன் மற்றும் எவ்வாறு வாகன உற்பத்தியாளர்களின் பெயிண்ட் கடையில் பகுப்பாய்வு மேற்கொள்ளப்பட்டது என்பதை பார்க்கலாம் இப்போது நாம் புரிந்துகொள்வோம் இந்த குறிப்பிட்ட ஸ்லைடில் காணக்கூடிய இந்த குறிப்பிட்ட FMEA தாளை வரிசைப்படுத்துகிறேன் அடுத்த ஸ்லைடில் வரையப் போகும் சில வரைபடம் மூலம் இதைப் புரிந்து கொள்ளப் போகிறோம் FMEA விளக்கப்படத்தைப் புரிந்துகொள்வதற்கான வரைபடங்கள் இங்கே உள்ளன ஏனெனில் ப்ரோசஸ் தொடர்பான சிக்கல்கள் இருக்கும் உண்மையில் ப்ரோசஸ் என்ன என்பதைப் பற்றி நாம் ஓரளவு புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாம் அதைச் செய்வோம் மற்றும் ஸ்லைடு ஒன்று மற்றும் ஸ்லைடு இரண்டிற்கு இடையில் முன்னும் பின்னுமாக ஸ்வைப் செய்வதன் மூலம் ரிஸ்க்கை கண்டறிதலுடன் தொடர்புடைய பல்வேறு படிகள் மற்றும் எலிமினேஷன் எவ்வாறு செய்யப்பட்டது அல்லது என்ன எதிர் நடவடிக்கைகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன என்பதைப் புரிந்துகொள்வோம் எனவே இந்த FMEA ப்ரோசஸ்யை மிக நெருக்கமாகப் பார்ப்போம் போட்டென்ச்சியல் ஃபெயிலியர் மோடு எபெக்ட் அனாலிசிஸ் ப்ரோசஸ் மற்றும் இந்த குறிப்பிட்ட ப்ரோசஸ் செயல்பாடு பற்றி நாம் இங்கு பேசுகிறோம் அவை நெடுவரிசை 9 க்கு ஒத்ததாக இங்கே ஸ்லைடில் உள்ளது இது மற்ற நெடுவரிசைகளைக் கொண்ட மிக அதிக அளவிலான தாளாகும் ஆனால் FMEA ப்ரோசஸைப் பற்றி பேசும் ஷீட்டின் இந்த பகுதியை மட்டுமே கவனிக்கிறோம் என்பதை உறுதி செய்கிறேன் உண்மையில் கதவுகளுக்குள் உள்ள மெழுகை கைமுறையாகப் பயன்படுத்துவதே இங்கே தேவை மற்றும் ப்ரோசஸ் செயல்பாடு உண்மையில் உள் கதவை கவர் செய்யவே ஆகும் லோயர் சர்பேசில் குறைந்த மெழுகு தடிமன் அரிப்பை தடுக்க உள்ளது எனவே ஒரு வாகன அசெம்பிலியில் தொடர்பு இல்லாதவர்களுக்கு அது உண்மையில் என்ன என்பதை விளக்க விரும்புகிறேன் எனவே இந்த குறிப்பிட்ட முறையில் கதவைப் பற்றி பேசுவோம் பொதுவாக ஒரு கதவில் இந்த குறிப்பிட்ட கார்ட்டூனில் கொடுக்கப்பட்டுள்ள கதவின் அவுட்லைன் இது ஆகும் மற்றும் உள்ளே இருந்து இது போல் தெரிகிறது எனவே கதவு பொதுவாக இரண்டு வெவ்வேறு அம்சங்களைக் கொண்டுள்ளது ஒன்று வெளிப்புற கதவு மற்றும் உள் கதவு மற்றும் கதவு உட்புறம் இந்தப் பக்கமாகும் இது இங்கே மேலே காட்டப்பட்டுள்ளது அங்கு இன்னர் மெம்பெர் இந்த துளை அல்லது துளைகளைக் கொண்டிருப்பதைக் காணலாம் மற்றும் அது உண்மையில் ஒரு குறிப்பிட்ட அளவு தடிமன் ஆகும் எனவே வெளிப்புறமானது கதவின் ஒரு குறிப்பிட்ட பக்கத்தில் உள்ளது மற்றும் உட்புறமானது மற்றொரு புதியதாக உள் மற்றும் வெளிப்புறத்தை ஒருவருக்கொருவர் பொறுத்தும் ஸ்பாட் வெல்டிங் அல்லது எந்த செயல்முறையிலும் இருக்கலாம் இந்த துவாரங்கள் கதவின் உட்புறத்தில் உருவாக்கப்படுகின்றன அதில் பலவற்றை வைப்பதற்கான அக்சஸைப் பெறுவீர்கள் அதாவது ஜன்னல் ரெகுலேட்டர் போன்ற இந்த கதவில் உள்ள பிற சப் அசெம்பிலிகள் அல்லது ஜன்னல் மேலயும் கீழேயும் செல்லக் கூடிய ஸ்லாஸ் எனப்படும் வழிகாட்டி சேனலைகள் போன்றவை ஆகும் எனவே இவை அனைத்தும் இந்த உள் பக்கத்தின் மூலம் செய்யப்படுகின்றன மற்றும் கதவின் உள் பக்கத்தில் வழங்கப்பட்ட அக்சஸை மூலம் மவுண்டிங் வழங்கப்படுகிறது உள் கதவின் நோக்கம் இரண்டு ஆகும் அதன் மூலம் டிரிம் போர்டு அல்லது விண்டோ ரெகுலேட்டர் ஹேண்டில் அல்லது ஆட்டோ விண்டோ என்றால் பவர் ஸ்விட்ச் போன்ற பல்வேறு இன்டீரியர் தேவைகளை வைத்திருக்கக்கூடிய ப்ராக்கெட்டெட் காம்போனென்ட்டை உருவாக்குவது மற்றும் வெளிப்புற மெம்பெர் என்பது கார் பாடியின் ஒரு பகுதியை உருவாக்கும் காரின் வெளிப்புற பாடி மற்றும் அவற்றிக்கு இடையில் சில நேரங்களில் மூன்றாவது மெம்பெர் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் இங்கே மூன்றாவது மெம்பருகனா இடம் உள்ளது இது வலிமையின் நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது எனவே வெளிப்புறத்தில் ஒரு மெம்பெர் உள்ளதை நாம் பார்க்க முடியாது இதன் பின்புறம் உள்ளது எனவே அது கதவின் வெளிப்புற மெம்பெர் ஆகும் உள்ளே மெம்பெர் இருக்கிறது துளையிடப்பட்ட மெம்பரைப் பற்றி நாம் இப்போது பேசினோம் இது எங்காவது மையத்தில் இருக்கும் நாம் அதை சென்ட்ரல் பீம் என்று அழைக்கலாம் அல்லது இது விபத்துகள் போன்றவற்றின் போது சில சந்தர்ப்பங்களில் கதவுக்கு வலிமையை வழங்குகிறது மற்றும் பொதுவாக அசெம்பிளி நிகழும் விதம் ஒரு வெல்ட் அசெம்பிளி ஆகும் அங்கு மத்திய உறுப்பினர்களின் வெளிப்புற மற்றும் உட்புறம் அனைத்தும் ஒரு ஜாக்கில் வைக்கப்பட்டு இங்குள்ள விளிம்புகளில் ஹேமிங் செய்யப்படுகிறது எனவே இந்த வெவ்வேறு பகுதிகளில் ஹேமிங் செய்வது தொடர்பான ஸ்பாட்கள் உள்ளன இந்த மூன்று சீட்கள் ஒன்றாகச் சந்திக்கும் மேலும் இங்கே கதவில் பார்க்கக்கூடிய அனைத்து வெவ்வேறு பகுதிகளிலும் வெல்டு செய்யபட்ட ஸ்பாட்களை கொண்டு இருக்கும் எனவே இது மிகவும் சிக்கலான யூனிட் ஆகும் மற்றும் FMEA இல் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய நோக்கம் என்னவென்றால் கதவின் உள்ளே மெழுகைப் பயன்படுத்துவது மற்றும் உள் கதவை கவர் செய்யவே ஆகும் லோயர் சர்பேசில் குறைந்த மெழுகு தடிமன் அரிப்பை தடுக்க உள்ளது எனவே இங்கு நோக்கம் கதவை வெளியேயும் கதவை உள்ளேயும் உருவாக்கினால் எப்படியாவது இந்த இடைவெளிகளுக்கு உள்ளேயும் வெளியேயும் கதவுகளுக்கு இடையில் உள்ள இடைவெளியில் செல்ல முடியும் மேலும் இந்த குறிப்பிட்ட பகுதிகளிலோ அல்லது குறிப்பிட்ட பகுதியிலோ மெழுகு தடவ முடியாது சில வகையான ஸ்பிளாஷ் இருப்பதாகக் கருதினால் ஸ்பிளாஷ் என்பது என்ன கதவு பல முறை திறந்து மூடுகிறது மற்றும் வாகனத்தின் வழக்கமான செயல்பாட்டின் போது வெளியேறும் நீர் போன்றவற்றின் ஃப்ளாஷ்களுக்கு இது மிகவும் அணுகக்கூடியதாக இருக்கும் அதனால் அல்லது மழைக்காலத்தில் கூட வாகனம் மூழ்கி செல்லும் சந்தர்ப்பத்தில் கதவின் ஒரு பகுதி தண்ணீரில் மூழ்கி இருக்கும் எனவே உள் மற்றும் வெளிப்புற உறுப்பினர்களுக்கு இடையே ஹேமிங் இருந்தாலும் இன்னர் மெம்பெருக்குள் மெழுகு இருப்பதால் அவ்வாறு நடக்காமல் தடுக்கும் இந்த தடிமனாக இருந்தால் இது வெளிபுறம் இது உள்புறம் ஆகும் நாம் உள்ளே இருந்து சென்று இரண்டிற்கும் இடையில் எங்காவது மெழுகு பூச்சு கொடுக்க வேண்டும் எனவே நான் அடிப்படையில் சொன்னது போல் தயவுசெய்து இதை மிகவும் கவனமாகப் புரிந்து கொள்ளுங்கள் இன்னர் மெம்பெர் இந்த நிழல் பகுதி ஆகும் மேலும் இன்னர் மெம்பெரின் கேவிட்டிக்கு செல்கிறீர்கள் வெளி மெம்பெர்க்கும் உள் மெம்பெர்க்கும் இடையே உருவாக்கப்பட்ட அந்த இடைவெளியில் சென்று மெழுகு பூச்சை முயற்சிக்க வேண்டும் என்பதை இங்கு வரையறுக்க விரும்புகிறேன் கார் பாடியின் பெயிண்ட்ங் பிறகு பொதுவாக செய்யப்படும் இது போன்ற ஒரு மெழுகு ப்ரோசஸ் பெயிண்ட் கடையின் முடிவில் இந்த சிஸ்டெமில் சேர்க்கப்படுகிறது எனவே மற்ற பிரச்சனைகள் இல்லாமல் ஓய்வெடுக்க முடியும் எனவே எந்த சிக்கல் அல்லது சாத்தியமான தோல்வி முறை இது காம்போனெண்ட்களின் துருபிடிப்பை உருவாக்குகிறது ஒரு குறிப்பிட்ட மேற்பரப்பில் மெழுகு கவரேஜ் பொருத்தமானதாக இல்லை அல்லது போதுமானதாக இல்லை என்பது மிகப் பெரிய பிரச்சனை ஆகும் எனவே வெளிப்படையாக ஒரு ஆபரேட்டர் இந்த பகுதிக்கு உள்ளே செல்வது மிகவும் கடினமானது என்பது நமக்கு தெரியும் உண்மையில் அவரிடம் மெழுகு செலுத்தக்கூடிய ஒரு துப்பாக்கி இருந்தால் ஆனால் ஒரு சிக்கல் உள்ளது இந்த குறிப்பிட்ட கதவின் இன்னர் சர்பேசில் போதுமான அளவு மெழுகுகால் பூச முடியாமல் போகலாம் எனவே அங்குள்ள ஹேமிங் முதலியவற்றின் உள்ளே தண்ணீர் நுழைவதைத் தடுக்கிறது எனவே இது மிகவும் கடினமான இடம் மற்றும் இது கண்டறியப்படாமல் போவதற்கான மிக அதிக வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் அசெம்பிளியில் கார் அசெம்பிளிக்குள் சென்றதும் அல்லது பெயின்ட் ஸ்டேஜ் என்று கூட சொல்லலாம் இங்கு மெழுகு போன்றவற்றைச் செய்யும்போது உங்களால் பார்க்க முடியாவிடினும் பார்ப்பதையும் இங்கு அணுக முடியாது மெழுகு பூசப்பட்டிருக்கிறதா அல்லது தெரிகின்ற எல்லா முழு பகுதியிலும் பூச படுகிறதா என்பதைப் பற்றி கையேடு காட்சி வகையிலான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இந்த கதவின் வெளிப்புற உட்புறத்தில் மெழுகு முழு உள் மேற்பரப்புகளிலும் சீராக பூசப்பட்டு இருக்கிறதா அல்லது சரியில்லையா என்பதைப் பார்ப்பது மிகவும் கடினம் எனவே இது நிச்சயமாக மிகவும் கடினமான கண்டறியக்கூடிய ஒரு குறைபாடு மற்றும் இது கடுமையானது ஏனெனில் இது கதவின் உள் மற்றும் வெளிப்புற மெம்பெரில் துருவை உருவாக்குகிறது மேலும் இந்த சிக்கலின் தீவிரம் மிகவும் தீவிரமானது மற்றும் அக்கரன்ஸ் அதிகமாக காணப்படுகிறது இந்த தோல்வியின் சாத்தியமான விளைவு நமக்கு தெரியும் எனவே இந்த மெழுகு கவரேஜ் போதுமானதாக இல்லாவிட்டால் இந்த தோல்வியின் விளைவுகள் கதவை மோசமான நிலைக்கு தள்ளுகிறது இது காலப்போக்கில் பெயிண்ட் மூலம் துருப்பிடிப்பதால் திருப்தியற்ற தோற்றத்திற்கு வழிவகுக்கும் கதவு உள் மற்றும் வெளிப்புறத்துடன் தண்ணீரில் மூழ்கும் போது அது கதவின் உட்புறம் துருப்பிடிக்கத் தொடங்குகிறது எனவே இங்கு திருப்தியற்ற தோற்றம் உள்ளது ஏனெனில் இது காலப்போக்கில் பெயிண்ட் மூலம் துருப்பிடித்து பின்னர் கதவின் ஹார்ட்வர் போன்ற ஜன்னல் ரெகுலேட்டர் ஸ்லாஸ்கள் குறிப்பிட்ட பயன்பாட்டிற்க்குகாக உள்ள கார் டோரின் வேதர் ஸ்ட்ரிப்ஸ் ஆகியவற்றின் பலவீனமான செயல்ப்பாட்டிற்கு காரணம் ஆகும் எனவே காரின் பிரதான பகுதியில் கதவு அடைக்கப்பட்டவுடன் தண்ணீர் ஒட்டாமல் இருக்க கதவுக்கும் காரின் பாடிக்கும் இடையில் போதுமான ரப்பர் பேக்கிங் செய்யப்படுகிறது இதனால் தண்ணீர் காரின் உள்ளே செல்லாது ஆனால் இங்குள்ள கருத்து என்னவெனில் ரெகுலேட்டர்கள் போன்ற அமைப்புகளின் செயல்பாடுகளை இது பாதிக்கலாம் ஏனென்றால் தண்ணீர் தொடர்ந்து ஒழுகும் மற்றும் உள்ளே சென்று மேலும் செயல்பாட்டின் காரணமாக காலப்போக்கில் மெதுவாக துருப்பிடிக்கக்கூடும் மேலும் இது வாடிக்கையாளரின் அதிருப்தியை உருவாக்கலாம் வாடிக்கையாளருக்கு எதிர்மறையான பாயின்டை தரலாம் வாகனத்தின் மதிப்பீடு குறையலாம் இதன் காரணமாக ஆட்டோமோட்டிவ் வாரண்ட்டி முக்கியமான ஃபேக்டர் ஆக இருக்கலாம் இதனால் வாடிக்கையாளர் மீண்டும் மீண்டும் சென்று கதவுக்குள் இருக்கும் பொருட்களை சரிசெய்யலாம் இது ப்ரோசஸில் உள்ள மற்ற விஷயங்களின் சங்கிலிக்கு வழிவகுக்கலாம் எடுத்துக்காட்டாக டிரிம் போர்டுகளை மீண்டும் மீண்டும் திறக்கவும் மூடவும் இது வழிவகுக்கும் மீண்டும் இது மௌன்டிங்க்கு வழிவகுக்கும் மற்றும் ரெகுலேட்டரை மீண்டும் வெளியே எடுக்க வேண்டும் இது மிகவும் வசதியான சூழ்நிலை அன்று எனவே இது உண்மையில் பல்வேறு சிக்கல்களின் சங்கிலியை உருவாக்குகிறது மெழுகின் காரணமாக ஏற்பட்ட பிரச்சனை உள்ளேயும் வெளியேயும் உள்ள இடைவெளியை போதுமான மெழுகை கொண்டு புசாததால் ஏற்பட்டது இந்த கதவின் குறிப்பிட்ட சூழ்நிலையில் நமக்கு தெரியும் எனவே அத்தகைய குறைபாட்டின் தீவிரம் ஏழு என மதிப்பீடப்பட்டுள்ளது ஏனெனில் வெளிப்படையாக பல்வேறு சிக்கல்களின் சங்கிலி உள்ளது இது அத்தகைய குறைபாட்டுடன் தொடர்புடையது பின்னர் இங்கே அடையாளம் காணப்பட்ட தோல்விக்கான சாத்தியமான காரணங்கள் அல்லது வழிமுறைகளை இப்போது பார்ப்போம் எனவே தோல்வியின் விளைவு கண்டறியப்பட்டது மற்றும் ஃபெயிலியர் மோடு அடையாளம் காணப்பட்டது எனவே உறுதியாகக் கூறக்கூடிய ஒன்று என்னவென்றால் நாம் இங்கே ஒரு ஃபெயிலியர் மோடில் மட்டுமே வேலை செய்கிறோம் ஒட்டுமொத்த சரிபார்ப்புத் தாளில் 30 க்கும் மேற்பட்ட வெவ்வேறு ஃபெயிலியர் மோடுகள் இருக்கலாம் மேலும் அதே முறையில் தோல்வியின் 30 வெவ்வேறு சாத்தியமான விளைவுகள் நெடுவரிசையில் இருக்கலாம் நாம் வெவ்வேறு முறைகளைக் கையாள வேண்டும் மற்றும் அங்கு இருக்கும் வெவ்வேறு RPN மதிப்புகளை ஒழுங்கமைக்க வேண்டும் இப்போது தோல்விக்கான மெக்கானிசம் சாத்தியமான காரணங்களை ஆய்வு செய்யும் போது பெயிண்ட் கடையின் வரிசையில் கவனமாகப் படியுங்கள் மேலும் மெழுகு கவரேஜ் ஏன் நடக்கவில்லை என்பதற்கான வெவ்வேறு காரணங்களை பார்க்கவும் எனவே அவற்றில் ஒன்று கைமுறையாக செருகப்பட்ட ஸ்பிரே ஹெட் போதுமான அளவு செருகப்படவில்லை அசெம்பிளி கதவுகளைப் பற்றி பேசும்போது ஆபரேட்டருக்கு உண்மையில் மெழுகு நாஸ்சிலை எடுப்பது எவ்வளவு கடினம் என்பதை இங்கே பார்க்கிறோம் இல்லையெனில் ஒருவேளை நாஸ்சில் துப்பாக்கியாக இருந்தால் சில வகையான பைப் லைன் இங்கு உள்ளது இந்த குறிப்பிட்ட முறையில் துப்பாக்கியை ஆபரேட்டர் வைத்து இருக்கலாம் மேலும் இங்கேயே இந்த இடைவெளியில் செருக்கலாம் எனவே இந்த பகுதியில் நாஸ்சின் மீது நபரின் பிடிப்பு இருக்கும் எனவே மெழுகு துப்பாக்கி ஃபீடர் குழாய் போல தோற்றம் அளிக்கும் அங்கு மெழுகுகள் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் உருகின பின்னர் துப்பாக்கிக்கு ஒரு ஹோல்டு பாயிண்ட் உள்ளது இதை நாம் பார்க்க முடியும் இந்த குறிப்பிட்ட இடத்தில் இந்த துப்பாக்கியை வைத்திருக்கும் ஆபரேட்டர் மெழுகு தூண்டுதலைத் தொடங்குகிறார் அழுத்தப்பட்ட மெழுகு டுபிங் மற்றும் பீடிங் வழியில் இந்த நாஸ்சிலிக்கு வரும் எனவே இது மெழுகு நாஸ்சில் மற்றும் ஆபரேட்டர் நகரும்போது இந்த குறிப்பிட்ட நாஸ்சிலின் முடிவில் விநியோகம் நிகழ்கிறது சிரமத்தின் அளவைக் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த நாஸ்சில் உண்மையில் இங்குள்ள இந்த சிறிய இடத்தில் செருகப்படுவதற்கு நிகரானது மேலும் நாஸ்சில் மீண்டும் இந்தப் பக்கத்திலிருந்து இந்தப் பக்கமாகத் திரும்ப வேண்டும் எனவே இதனால் குறிப்பிட்ட பகுதியின் முழுமையான கவரேஜ் இது ஆகும் எனவே இது மிகவும் கடினமானது ஆகும் எனவே இந்த ஸ்ப்ரே ஹெடை கைமுறையாகச் செருகுவது அதன் ஒரு பகுதியாகும் அப்போது இந்த ஸ்ப்ரே ஹெட் போதுமான அளவு செருகப்படவில்லை என்பது உங்களுக்குத் தெரியும் ஏனெனில் இது நாசிலால் முழு பகுதியையும் கவர் செய்ய முடியாது இந்த ப்ரோசஸ் ஃபெயிலியரில் அடுத்த ஃபெயிலியர் மோடு ஸ்பிரே ஹெட் அடைப்பு ஆகும் இப்போது சிஸ்டமில் திணிக்கப்பட்ட மெழுகு திடப்படுத்தலாம் ஏனெனில் வெப்பநிலை குறைகிறது மற்றும் வெப்பமாக்கல் ஏற்பாடு எதுவும் இல்லை அதை இந்த நாஸ்சிலில் காணலாம் நாஸ்சில் சூடாக்கப்பட்டு உருகிய மெழுகு உள்ளது மற்றும் மெழுகு விநியோகிக்கப்படும் போது இந்த குறிப்பிட்ட பகுதியில் இந்த துளை அடைக்கப்படலாம் ஏனென்றால் அதில் எந்த வெப்பமூட்டும் வழிமுறையும் இல்லை எனவே மீண்டும் அடைப்பு ஏற்பட்டுள்ளதால் நாஸ்சில் அணுகல் அனைத்துப் பகுதிகளுக்கும் சென்றாலும் விநியோகம் சரியாக இருக்காது ஏனெனில் அது அடைக்கப்பட்டுள்ளது எனவே விஸ்கோசிட்டி மிக அதிகமாக இருப்பதும் வெப்பநிலை மிகக் குறைவாக இருப்பதும் காரணமாக இருக்கலாம் பின்னர் குறைந்த அழுத்தம் மற்றொரு காரணமாக இருக்கலாம் எனவே ஸ்ப்ரே ஹெட்கள் அடைக்கப்படுவதற்கான காரணங்கள் இவை மற்றும் தோல்விக்கு இது ஒரு சாத்தியமான காரணமாக இருக்கலாம் இது கதவின் லைப்பை தடை செய்கிறது காலப்போக்கில் பெயிண்ட்டில் துரு காரணமாக திருப்தியற்ற தோற்றத்தை தருகிறது பின்னர் இந்த ஸ்ப்ரே ஹெட் சிதைத்துள்ளது மற்றொரு காரணமாக ஆகும் எனவே சில சமயங்களில் கதவு திறக்கப்படாமல் இருந்தாலோ அல்லது கதவு சில காரணங்களால் கதவை மீண்டும் அதே இடத்தில் அமைக்கப்படுவதற்கு சுத்தியல் அல்லது சுத்தியல் இல்லாத போது ஆபரேட்டருக்கு கிக் தேவைபடுகிறது அவர் சில சமயங்களில் நாஸ்சில் ஹெட்டை சுத்தியலாகப் பயன்படுத்துகிறார் மேலும் அது துளை சிறியதாகி மீண்டும் குறிப்பிட்ட நாஸ்சிலின் நுனியில் இருந்து மெழுகு போதுமான அளவு விநியோகிக்கப்படவதுவில்லை ஸ்ப்ரே நேரம் போததாக இருபத்தில்லை என்பது மற்றொரு விஷயம் இது ஆபரேட்டருக்கு போதுமான நேரத்தை கொடுக்கவில்லை இது கார்களின் அசெம்பிளி வரிசையில் இருந்து நகர்கிறது மேலும் அந்த குறிப்பிட்ட விகிதத்தில் மெழுகும் செய்யப்பட வேண்டும் எனவே டிரக் நேரம் சுமார் இரண்டு நிமிடங்கள் அல்லது இரண்டரை நிமிடங்கள் ஒரு லைனுக்கு எடுத்துக்கொள்ளும் எனவே மெழுகு பயன்பாடு உட்பட அந்த குறிப்பிட்ட ஸ்டேஷனுடன் தொடர்புடைய அனைத்து செயல்பாடுகளையும் நாம் செய்ய வேண்டும் மேலும் அதற்கு ஆபரேட்டரால் போதுமான முன்னுரிமை வழங்கப்படாமல் போகலாம் ஏனெனில் அது பகுதிக்குள் இருப்பதால் அது கண்டறியப்படாமல் போகலாம் ஆனால் மீண்டும் அது கடுமையான சிக்கல்களை உருவாக்குகிறது அல்லது ஒட்டுமொத்த குவாலிட்டியின் மீது கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது எனவே இவை இங்கே அடையாளம் காணப்பட்ட சில சாத்தியமான தோல்வி வழிமுறைகள் மற்றும் அதன் அடிப்படையில் இறுதி தோல்விக்கு பங்களிக்கும் இந்த தோல்வி வழிமுறைகள் இங்கு மதிப்பிடப்படுகின்றன எனவே கைமுறையாக செருகப்பட்ட ஸ்ப்ரே ஹெட் போதுமான அளவு செருகப்படவில்லை அதனால் முழுப் பகுதியும் பூசப்படக்கூடியதாக இருக்கும் எனவே இது மிகவும் சாத்தியமான காரணங்களில் ஒன்றாகும் மேலும் 0 முதல் 10 வரையிலான அளவுகோலில் அந்த குறிப்பிட்ட ப்ரோசஸ் லெவெல் மட்டத்தில் சம்பந்தப்பட்ட பொறியாளர் நிகழ்வை 8 ஆக மதிப்பிடுகிறார் எனவே பெரும்பாலான 80 சதவீத நிகழ்வுகளில் காரணம் கதவின் மோசமான லைப் ஆல் இந்த தோல்வி ஏற்படுகிறது ஏனென்றால் ஸ்ப்ரே ஹெட் கதவு உள் மற்றும் வெளிப்புறத்திற்கு இடையில் செல்ல முடியாது அதனால்தான் இது ஒரு உயர் மட்ட நிகழ்வாக இருக்கிறது அதேபோன்று 50 முறை மெழுகின் விஸ்கோசிட்டி மிக அதிகமாகவோ அல்லது வெப்பநிலை மிகக் குறைவாகவோ அல்லது அழுத்தம் மிகக் குறைவாகவோ இருப்பதால் ஸ்ப்ரே ஹெட்டில் அடைப்பு ஏற்படுகிறது அழுத்தம் மற்றும் வெப்பநிலை நமக்கு தெரியும் இந்த மெழுகு விநியோக முறையானது ஸ்பெக்ட்ரமின் இந்த முடிவில் தொடர்புடையது எனவே மெழுகு ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு உருக வேண்டும் அதன் விஸ்கோசிட்டியை நாம் குறைவாக வைக்க வேண்டும் எனவே அதன் திறன் குறிப்பிட்ட வெப்பநிலையில் அதிகரிக்கலாம் இணக்கமற்ற வெப்பநிலையின் காரணமாகவும் மற்றும் மெழுகின் விஸ்கோசிட்டி காரணமாகவும் உருகாமல் அதில் அடைப்பு ஏற்படுகிறது எனவே சுமார் 50 சதவீதம் அக்கரன்ஸ் உள்ளது எனவே பொறியாளர் 5 என்று மதிப்பிடுகிறார் பின்னர் ஸ்ப்ரே ஹெட் சில தாக்கத்தின் காரணமாக சிதைந்திருப்பது 2 அல்லது 20 சதவிகிதம் கேஸ்களில் இருக்கலாம் ஆபரேட்டர் எதிர்பாராமல் சுத்தியலின் செயலால் நாஸ்சிலை மோதி இருக்கலாம் இதன் விளைவாக இந்த குறிப்பிட்ட கேஸில் சுத்தியலின் நடவடிக்கையானது கதவு அடைப்புடன் தொடர்ப்புடையதாக இருக்கலாம் மேலும் இந்த பயன்பாட்டை செய்ய கதவை திறக்க வேண்டும் எனவே அங்கு அவர் இந்த ப்ரோசஸை பயன்படுத்தியிருக்கலாம் ஏனெனில் இது பெயிண்ட் ஸ்டேப்பின் கடைசி ஸ்டேப்பில் இருந்து வருகிறது கடைசி பெயிண்ட் ஸ்டேப்பில் அங்கு கதவு பாடியுடன் ஒட்டிக்கொண்டு இருக்கலாம் எனவே அவர் இந்த நாஸ்சிலைப் பயன்படுத்துகிறார் அது நாஸ்சிலில் சேதத்தை உருவாக்குகிறது ஆனால் அது மிகவும் அரிதானது பின்னர் மீண்டும் ஸ்பிரே டைம் போதுமானதாக இல்லை ஆபரேட்டரை மாற்றியமைப்பதும் மிக அதிகமாக இருப்பதால் இது 80 என மதிப்பிடப்படுகிறது எனவே நாம் தீவிரத்தை மதிப்பீட்டடோம் அக்கரன்ஸை மதிப்பீட்டடோம் நேரத்தை கருத்தில் கொண்டு இந்த தொகுதியை நான் இங்கு முடிக்கிறேன் ஆனால் அடுத்த தொகுதியில் இந்தச் சிக்கல்களைக் கண்டறியும் தன்மையை எவ்வாறு மதிப்பீடுடோம் என்பதை நான் எடுக்க போகிறேன் பின்னர் என்ன நேர்மறை எதிர் நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்பதைப் பார்ப்போம் பின்னர் மீண்டும் RPN பகுப்பாய்வு செய்து ஃபெயிலியர் மோடு எபக்ட் அனாலிசிஸ் நல்லதா அல்லது கெட்டதா என்பதைப் பார்க்கலாம்